இது மிக பெரிய கெப்பாசிட்டர்ஸ் களை கொண்ட இறுதியான சமமான சர்க்யூட் ஆகும் மேலும் இந்த அடிப்படை ஆம்ப்ளிபையர் இது பொதுவான ஆம்ப்ளிபையர் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் MOS டிரான்சிஸ்டர் ல் கேட் சோர்ஸ் மற்றும் ட்ரெயின் உள்ளன மேலும் இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் உள்ளீடு பயன்படுத்தப்படுகிறது இந்த V s கள் இரண்டிற்கும் இடையில் இது முழுமையாக அல்லது சிறிதளவாவது தோன்றுகிறது எனவே உள்ளீடு கேட் சோர்ஸ் க்கு பயன்படுத்தப்படுகிறது மேலும் வெளியீடு ட்ரெயின் மற்றும் சோர்ஸ் முனையங்களுக்கு இடையில் எடுக்கப்படுகிறது எனவே இந்த சோர்ஸ் டெர்மினல் உள்ளீடு மற்றும் வெளியீட்டிற்கு பொதுவானது ஆகும் அதனால்தான் இது பொதுவான சோர்ஸ் ஆம்ப்ளிபையர் என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் அடிப்படையான ஆம்ப்ளிபயர் ஆகும் நீங்கள் இதை MOS டிரான்ஸிஸ்டர் மூலம் உருவாக்கலாம் இப்போது இதை பகுப்பாய்வு செய்து பார்த்தால் இது மிகவும் எளிதான பொதுவான சோர்ஸ் ஆம்ப்ளிபையர் ஆகும் மேலும் நம்மிடம் என்ன இருக்கிறது என்றால் V s R s உள்ளன மற்றும் இந்த முழு விஷயத்தையும் ஒரு ஒற்றை ரிசிஸ்டர் கொண்டு மாற்றலாம் இது R 1 க்கு இணையான R 2 ஆகும் மேலும் இந்த இரண்டு மின் தடயங்களும் V s சோர்ஸ் ஆல் இயக்கப்படும் வோல்டேஜ் டிவைடர் ஐ உருவாக்குவதை நீங்கள் காணலாம் எனவே இங்கே இந்த V G S மின்னழுத்தமானது V s க்கு சமமாகவும் R 1 க்கு இணையான R s அதற்கு R 1 க்கு இணையான R 2 பிளஸ் R s க்கு சமமானதாக இருப்பது மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது மேலும் ஒருவேளை R 1 க்கு இணையான R 2 இது R s ஐ விட அதிகமாக இருந்தால் இது தோராயமாக V s இக்கு சமமாக இருக்கும் மேலும் இந்த நிபந்தனையைப் பூர்த்தி செய்ய R 1 மற்றும் R 2 இரண்டும் R s ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இங்கே உள்ள இந்த காம்பநெண்ட் R 1 மற்றும் R 2 இவை இரண்டும் டிரான்சிஸ்டர் ஐ சார்ந்து இருப்பதற்கும் டிரான்சிஸ்டர் ன் கேட் ஐ சார்ந்து இருப்பதற்கும் உள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் அவை சர்க்யூட் ல் சில விளைவுகளை ஏற்படுத்துகின்றன உண்மையான கேட் சோர்ஸ் மின்னழுத்தம் உள்ளீட்டு மின்னழுத்தம் V s ஐ விட சிறியது ஆகும் ஆனால் R 1 மற்றும் R 2 ஐ மிகப்பெரியதாக மாற்றுவதன் மூலம் நீங்கள் நிலைமையை சரிசெய்ய முடியும் அதிர்ஷ்டவசமாக நீங்கள் அதை செய்யலாம் ஏனென்றால் இந்த R 1 மற்றும் R 2 விநியோகத்திற்கான வோல்டேஜ் டிவைடர் ஐ இது உருவாக்குகிறது மற்றும் இது டிரான்சிஸ்டர் க்கு கேட் ஐ வழங்குகிறது இப்போது கேட் சிறிதளவு மின்னோட்டத்தை எடுத்துக்கொண்டால் இதனால் மின்னழுத்தம் மாறும் இங்குள்ள வோல்டேஜ் டிவைடர் V D D ஆனது R 2 பை R 1 பிளஸ் R 2 ஆக இருக்கும் காரணத்தால் இங்கே ஓபன் சர்க்யூட் மின்னழுத்தம் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் அதிலிருந்து சிறிதளவு மின்னோட்டம் எடுக்கப்பட்டால் மின்னழுத்தம் வித்தியாசமாக இருக்கும் எனவே நீங்கள் சர்க்யூட் ஐ பகுப்பாய்வு செய்து பார்க்கலாம் அப்போது சூப்பர்பொசிசன் பயன்படுத்தி அதிலுள்ள விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இங்கே ஓபன் சர்க்யூட் மின்னழுத்தம் V D D ஆனது R 2 பை R 1 பிளஸ் R 2 ஆக இருப்பது உங்களுக்கு தெரியும் இப்போது சில மின்னோட்டம் I கேட் ல் இருப்பதாக கற்பனை செய்கிறோம் கேட் ன் மின்னோட்டம் அதிலிருந்து எடுக்கப்படுகிறது இந்த மின்னழுத்தம் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் அது மாறுவதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இந்த விஷயத்தில் I G என்பது பூஜ்யமாக உள்ளது மின்னோட்டம் எடுக்கப்படவில்லை எனவே R 1 மற்றும் R 2 ன் மதிப்பை பொருட்படுத்தாமல் இந்த மின்னழுத்தம் மாறாது கேட் மின்னோட்டம் இருந்தால் R 1 ஐ உருவாக்க முடியாது என்பதை நீங்கள் காணலாம் R 2 தன்னிச்சையாக பெரிதாக இருக்கும் ஆனால் இப்போது நீங்கள் அதை செய்ய முடியும் எனவே இந்த இரண்டு ரெசிஸ்டர்ஸ் R 1 மற்றும் R 2 சர்க்யூட் ல் சில விளைவுகளை ஏற்படுத்தினாலும் R 1 மற்றும் R 2 இரண்டையும் மிகப்பெரியதாக மாற்றுவதன் மூலம் அந்த விளைவுகளை நீங்கள் புறக்கணித்து விடலாம் மேலும் இந்த R 1 மற்றும் R 2 உள்ளீடு பக்கத்திற்கு மிகப்பெரியதாக மாற்றுவதால் எந்த தீங்கும் ஏற்படாது இப்போது இங்கு பாயும் மின்னோட்டத்தின் அளவு என்னவென்றால் இதன் மின்னழுத்தம் g m மடங்கு அதிகம் இந்த நிபந்தனைகளை நாம் ஏற்கனவே பூர்த்தி செய்துள்ளோம் என்று நினைக்கிறேன் எனவே இங்கே இந்த மின்னழுத்தம் V s க்கு சமமாக இருக்கும் எனவே இங்கே இந்த மின்னழுத்தம் ஆனது g m V s மின்னோட்டம் ஆகும் இதிலுள்ள மின்னழுத்தம் என்னவாக இருக்கும் இந்த மின்னோட்டம் R D மற்றும் R L இரண்டிற்கும் இணையாக கலந்து செல்கிறது இந்த போலரிடி ல் உள்ள மின்னழுத்தமானது மைனஸ் g m R D க்கு இணையான R L மடங்கு V s மூலம் வழங்கப்படுகிறது எனவே உண்மையாக மைனஸ் g m R L V s களின் ஆதாயத்தை நான் பெற வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம் என்பதை நீங்கள் அறியலாம் இப்போது இந்த R D ஆனது R L உடன் இணையாக தோன்றியுள்ளது மேலும் R L ஐ விட இணையான சேர்க்கை சிறியதாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே உண்மையான ஆதாயத்துடன் ஒப்பிடும்போது இந்த ஆதாயத்தின் அளவு சிறியதாக இருக்கும் ஆகவே இந்த R D ஆனது ஆதாயத்தை குறைப்பதில் முடிவாக உள்ளது இந்த R 1 க்கு இணையான R 2 இவைகளும் ஆதாயத்தை குறைக்கிறது ஏனென்றால் இந்த விகிதம் ஒன்றைவிட சிறியதாக இருக்கும் ஆனால் R s ஐ விட இதை பெரியதாக்கி சிக்கலை சமாளிக்கலாம் இங்கேயும் நீங்கள் R D ஐ மிக பெரியதாக மாற்றினால் R D க்கு இணையான R L ஆனது தோராயமாக R L க்கு சமமாக இருக்கும் மேலும் முன்பு இருந்ததைப் போலவே ஆதாயத்தை நாம் பெறுவோம் இதை வேறு விதமாக நாம் கூறினால் இந்த மின்னோட்டம் இரண்டு ரெசிஸ்டர்ஸ் இவைகளின் இணையான கலவையில் செல்கிறது R D R L ஐ விட மிக பெரியதாக இருந்தால் கிட்டத்தட்ட இந்த அனைத்து மின்னோட்டமும் R L க்கு செல்லும் என்பதைத்தான் இங்கு நாம் கூறவேண்டும் இந்த R D ஆனது எந்த மின்னோட்டத்தையும் எடுப்பதில்லை ஆனால் நீங்கள் R D ஐ மிக மிக பெரியதாக மாற்றினால் இது என்ன செய்யும் என்று பார்க்க வேண்டும் நாம் முழு சர்க்யூட் ஐ பார்க்கலாம் இங்கே நாம் இயக்க புள்ளியை கணக்கிடுகிறோம் இதில் மின்னழுத்தம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் டிரான்ஸிஸ்டர் சேட்சுரேசன் ல் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அப்போது அது மின்னோட்டத்தை இருநூறு மைக்ரோ ஆம்பியர்ஸ் ஆக கொண்டு செல்கிறது பொதுவாக இது சில I D 0 ஆகும் மேலும் இயக்கப் புள்ளியில் I D 0 R D வழியாக பாய்கிறது எனவே மின்னழுத்த வீழ்ச்சி I D 0 மடங்கு R D ஆகும் மற்றும் டிரான்ஸிஸ்டர் முழுவதும் மின்னழுத்த வீழ்ச்சி V D S ஆனது V D D மைனஸ் I D 0 மடங்கு R D க்கு சமம் ஆகும் இப்போது V D D நிலையாக இருந்தால் வினியோக மின்னழுத்தம் நிலையாக இருந்தால் நீங்கள் R D ஐ அதிகரிக்க செய்திருந்தால் இந்த V D S கொண்டிருக்கும் இயக்கப் புள்ளியின் V D S குறைந்துகொண்டே செல்லும் டிரான்ஸிஸ்டர் சேட்சுரேசன் ல் இருக்க V D S ஆனது V G S மைனஸ் V T ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் என்பது நமக்குத் தெரியும் எனவே ஒரு நிலையான V D D க்கு R D ஐ அதிகரிப்பது டிரான்சிஸ்டர் ஐ ட்ரையோட் பகுதிக்கு செலுத்துகிறது மாற்றாக நீங்கள் ஒரு நிலையான V D S ஐ பராமரிக்க விரும்பினால் நிச்சயமான ஒரு V D S ஐ பெற முடிவு செய்தால் மேலும் அது நிலையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அதிகரிக்கும் R D க்கு அதிகமான மின்னழுத்த வினியோகம் தேவைப்படுகிறது ஏனென்றால் எந்த மாதிரியான V D D ஐ நீங்கள் தேர்வு செய்தாலும் V D D பிளஸ் அதற்கு I D 0 மடங்கு R D ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த காரணங்களால் டிரெயின் ஐ சார்ந்த மின்தடை R D ஐ காலவரையின்றி அதிகரிக்க முடியாது ஏனென்றால் உங்களிடம் எல்லையற்ற வினியோக மின்னழுத்தம் இல்லை மின்னழுத்தமானது கொஞ்சமாக நம்மிடம் இருக்கிறது அதுவும் பேட்டரி மூலம் வழங்கப்படுகிறது எனவே நீங்கள் R D ஐ நீண்ட காலத்திற்கு அதிகரிக்க முடியாது அதாவது இந்த ஆதாயத்தை குறைத்துக்கொண்டுதான் இருக்க வேண்டும் இதன் காரணமாக இந்த பகுதிக்கு ஆதாயம் குறைப்பது எளிதாகும் இதனால் ஆதாயம் குறைவது இல்லை எனவே இவையெல்லாம் நடைமுறைக்கு வரும் விஷயங்களாகும் டிரான்சிஸ்டர் ல் சரியான இயக்க புள்ளியை அமைக்க வேண்டும் நமக்கு R 1 மற்றும் R 2 மேலும் R D தேவைப்படுகிறது அவை ஆம்ப்ளிபையர் செயல்பாட்டில் சில தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அதாவது அவை ஆதாயத்தை குறைக்கின்றன கேட் ஐ சார்ந்த ரேசிஸ்டர்ஸ் களை பொருத்தவரையில் அவற்றை மிகப்பெரியதாக மாற்றி அதன்மூலம் இந்த விளைவுகளை குறைக்கலாம் மற்றும் டிரெயின் சார்ந்த மின்தடையை பொறுத்தவரையில் நம்மால் மிக எளிதாக சரி செய்ய முடியாது ஏனென்றால் அதற்கு மின்னழுத்தம் அதிகமாக தேவைப்படுகிறது இல்லையென்றால் டிரான்சிஸ்டர் ஐ ட்ரையோடு பகுதிக்குள் செலுத்துவீர்கள் அது அவ்வளவு எளிதானது அல்ல நம்மிடம் இந்த முன்மாதிரியான பொதுவான ஆம்ப்ளிபையர் இருக்கிறது இதில் சில குறைபாடுகளும் இருக்கலாம் மேலும் இந்த R D பொதுவாக R L உடன் பொருந்தக் கூடியதாக இருக்கும் எனவே நீங்கள் குறைவான ஆதாயத்தை பெறுவீர்கள் உண்மையில் இதற்கு அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் குறிப்பிட்ட ஆதாயத்தை பெற வேண்டும் என்று விரும்பினால் அதை வடிவமைக்கும்போது R D ஐ யும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதனால் அனைத்து விபரங்களையும் உள்ளடக்கிய பொதுவான சோர்ஸ் ஆம்ப்ளிபையர் இது என்பதை சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள் எனவே நீங்கள் ஒரு புதிய சர்க்யூட் ஐ பார்க்கும்போது அதை எவ்வாறு பகுப்பாய்வு செய்ய தொடங்க வேண்டும் மேலும் அனைத்து நடைமுறை கட்டுப்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்கின்ற யோசனைகளை இது உங்களுக்கு கொடுக்கும் நமது செயல்பாடு சிறிய சிக்னல் அதிகரிக்கும் செயல்பாடாக இருந்தாலும் மைனஸ் g m R L ன் ஆதாயத்தை நாம் பெற விரும்பினாலும் சார்பு கூறுகளின் காரணமாக வெவ்வேறு சர்க்யூட்ஸ் களில் குறைந்த ஆதாயத்தை அல்லது குறைந்த விளைவை பெறலாம் இவை அனைத்தையும் நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும்